காப்புரிமை தேடலின் வரம்புகள் காப்புரிமை தேடலின் வரம்புகள் காப்புரிமை தேடல் சொந்த வரம்புகளைக் கொண்டுள்ளது காப்புரிமை தேடல் சொந்த வரம்புகளைக் கொண்டுள்ளது தேடலின் தன்மை குறியிடப்பட்ட அல்லது தரவுத்தளத்தின் ஏதேனும் ஒரு வடிவத்தில் பதிவுசெய்யப்பட்ட முந்தைய கலை ஆவணங்களைத் தேடுவதை உள்ளடக்குகிறது தேடலின் தன்மை குறியிடப்பட்ட அல்லது தரவுத்தளத்தின் ஏதேனும் ஒரு வடிவத்தில் பதிவுசெய்யப்பட்ட முந்தைய கலை ஆவணங்களைத் தேடுவதை உள்ளடக்குகிறது எனவே நடைமுறையில் ஒரு தேடல் செய்யப்படும்போது ஆன்லைன் தரவுத்தளங்களைத் தேடுவதைக் குறிப்பிடுகிறோம் எனவே நடைமுறையில் ஒரு தேடல் செய்யப்படும்போது ஆன்லைன் தரவுத்தளங்களைத் தேடுவதைக் குறிப்பிடுகிறோம் எனவே குறியிடப்பட்ட மற்றும் தேடக்கூடிய மற்றும் தேடுபவருக்கு கிடைக்கக்கூடிய எதையும் தேடுபவரின் கவனத்தை ஈர்க்கக்கூடும் எனவே குறியிடப்பட்ட மற்றும் தேடக்கூடிய மற்றும் தேடுபவருக்கு கிடைக்கக்கூடிய எதையும் தேடுபவரின் கவனத்தை ஈர்க்கக்கூடும் குறியீட்டு அல்லது பதிவு செய்யப்படாத அல்லது தேடலுக்கான ஆன்லைன் தரவுத்தளத்தில் கிடைக்காத முந்தைய கலைப் பொருட்களின் எண்ணிக்கை இருக்கலாம் குறியீட்டு அல்லது பதிவு செய்யப்படாத அல்லது தேடலுக்கான ஆன்லைன் தரவுத்தளத்தில் கிடைக்காத முந்தைய கலைப் பொருட்களின் எண்ணிக்கை இருக்கலாம் அந்த முந்தைய கலைப் பொருட்கள் அனைத்தும் இன்னும் பொருத்தமாக இருக்கும் கண்டுபிடிப்பை எளிதில் தட்டிவிடலாம் ஆனால் ஒரு தேடல் செய்யப்படும்போது கிடைக்காது அந்த முந்தைய கலைப் பொருட்கள் அனைத்தும் இன்னும் பொருத்தமாக இருக்கும் கண்டுபிடிப்பை எளிதில் தட்டிவிடலாம் ஆனால் ஒரு தேடல் செய்யப்படும்போது கிடைக்காது இந்த காரணத்திற்காக எந்த தேடலும் சரியானதல்ல என்று நாங்கள் கூறுகிறோம் இந்த காரணத்திற்காக எந்த தேடலும் சரியானதல்ல என்று நாங்கள் கூறுகிறோம் சரியான தேடலாக எந்த தேடலும் இல்லை சரியான தேடல் என்பது யாரும் செய்ய முயற்சிக்க வேண்டிய ஒன்றல்ல சரியான தேடலாக எந்த தேடலும் இல்லை சரியான தேடல் என்பது யாரும் செய்ய முயற்சிக்க வேண்டிய ஒன்றல்ல ஒரு தேடலில் நீங்கள் எதிர்மறையை நிரூபிக்க முயற்சிப்பீர்கள் ஒரு தேடலில் நீங்கள் எதிர்மறையை நிரூபிக்க முயற்சிப்பீர்கள் கண்டுபிடிப்பை அழிக்க நீங்கள் முந்தைய கலையைத் தேடுவீர்கள் அல்லது இது புதுமையைக் கொல்லக்கூடும் கண்டுபிடிப்பை அழிக்க நீங்கள் முந்தைய கலையைத் தேடுவீர்கள் அல்லது இது புதுமையைக் கொல்லக்கூடும் நீங்கள் அதைக் கண்டுபிடிக்காவிட்டால் அத்தகைய விஷயத்தைக் கண்டுபிடிக்க முடியவில்லை என்று கூறி மட்டுமே நீங்கள் திரும்புவீர்கள் நீங்கள் அதைக் கண்டுபிடிக்காவிட்டால் அத்தகைய விஷயத்தைக் கண்டுபிடிக்க முடியவில்லை என்று கூறி மட்டுமே நீங்கள் திரும்புவீர்கள் இரண்டாவதாக ஒரு தேடலின் தரம் வழங்கப்பட்ட வெளிப்பாட்டின் வடிவத்தில் உள்ளீட்டின் தரத்தைப் பொறுத்தது இரண்டாவதாக ஒரு தேடலின் தரம் வழங்கப்பட்ட வெளிப்பாட்டின் வடிவத்தில் உள்ளீட்டின் தரத்தைப் பொறுத்தது வெளிப்படுத்தல் குறிக்கப்படவில்லை என்றால் தேடல் சிறந்த முடிவுகளைத் தராது என்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன வெளிப்படுத்தல் குறிக்கப்படவில்லை என்றால் தேடல் சிறந்த முடிவுகளைத் தராது என்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன மூன்றாவதாக சில தரவுத்தளங்களில் தவறவிட்ட சில முக்கிய குறிப்புகள் இருக்கலாம் அல்லது அவை சில தரவுத்தளங்களில் வீசப்படாது மேலும் ஏற்கனவே இருந்த ஒன்றைக் காண இது ஒரு காரணமாக இருக்கலாம் மூன்றாவதாக சில தரவுத்தளங்களில் தவறவிட்ட சில முக்கிய குறிப்புகள் இருக்கலாம் அல்லது அவை சில தரவுத்தளங்களில் வீசப்படாது மேலும் ஏற்கனவே இருந்த ஒன்றைக் காண இது ஒரு காரணமாக இருக்கலாம் நான்காவதாக நீங்கள் பயன்படுத்தும் முக்கிய சொற்கள் அனைத்தையும் மறைக்காது அல்லது குறிப்பிட்ட துறையில் உள்ள அனைத்து வகைகளையும் கைப்பற்றக்கூடாது நான்காவதாக நீங்கள் பயன்படுத்தும் முக்கிய சொற்கள் அனைத்தையும் மறைக்காது அல்லது குறிப்பிட்ட துறையில் உள்ள அனைத்து வகைகளையும் கைப்பற்றக்கூடாது நீங்கள் ஒரு முக்கியமான குறிப்பை இழக்க இது ஒரு காரணமாக இருக்கலாம் நீங்கள் ஒரு முக்கியமான குறிப்பை இழக்க இது ஒரு காரணமாக இருக்கலாம் ஐந்தாவது நீங்கள் தவறான வகுப்புகளில் தேடலாம் ஐந்தாவது நீங்கள் தவறான வகுப்புகளில் தேடலாம் இப்போது இதற்காகவும் இன்னும் பல காரணங்களுக்காகவும் ஒரு தேடல் எங்கள் கண்டுபிடிப்பின் காப்புரிமையின் சரியான பிரதிபலிப்பாக நாங்கள் கருதவில்லை இப்போது இதற்காகவும் இன்னும் பல காரணங்களுக்காகவும் ஒரு தேடல் எங்கள் கண்டுபிடிப்பின் காப்புரிமையின் சரியான பிரதிபலிப்பாக நாங்கள் கருதவில்லை கண்டுபிடிப்பு பற்றிய விரிவான பகுப்பாய்வு உங்களுக்குத் தேவைப்பட்டால் தேவை என்னவென்றால் செல்லுபடியாகும் தேடல் அல்லது செல்லுபடியாகும் ஆய்வு என்று நாங்கள் அழைத்தோம் கண்டுபிடிப்பு பற்றிய விரிவான பகுப்பாய்வு உங்களுக்குத் தேவைப்பட்டால் தேவை என்னவென்றால் செல்லுபடியாகும் தேடல் அல்லது செல்லுபடியாகும் ஆய்வு என்று நாங்கள் அழைத்தோம் செல்லுபடியாகும் ஆய்வு காப்புரிமைத் தேடலில் இருந்து மிகவும் வேறுபட்டது மேலும் இது ஒரு கண்டுபிடிப்பு செல்லுபடியாகுமா இல்லையா என்பதை தீர்மானிப்பதை உள்ளடக்குகிறது செல்லுபடியாகும் ஆய்வு காப்புரிமைத் தேடலில் இருந்து மிகவும் வேறுபட்டது மேலும் இது ஒரு கண்டுபிடிப்பு செல்லுபடியாகுமா இல்லையா என்பதை தீர்மானிப்பதை உள்ளடக்குகிறது எனவே இவை காப்புரிமைத் தேடலின் வரம்புகள் நீங்கள் வழக்கமாக வாடிக்கையாளருக்கு காப்புரிமைத் தேடலைப் பற்றி அறிவுறுத்துவீர்கள் ஏனெனில் இந்த வரம்புகள் காரணமாக வாடிக்கையாளரிடமிருந்து நியாயமற்ற எதிர்பார்ப்புகள் எதுவும் இல்லை எனவே இவை காப்புரிமைத் தேடலின் வரம்புகள் நீங்கள் வழக்கமாக வாடிக்கையாளருக்கு காப்புரிமைத் தேடலைப் பற்றி அறிவுறுத்துவீர்கள் ஏனெனில் இந்த வரம்புகள் காரணமாக வாடிக்கையாளரிடமிருந்து நியாயமற்ற எதிர்பார்ப்புகள் எதுவும் இல்லை